மெர்லின் கற்றல் கொள்கைகளின் அடிப்படையில் ஐடி வாழ்த்துக்கள் தொகுதி 3 யூனிட் 9 க்கு வரவேற்கிறோம் மெர்லின் முதல் கற்றல் கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு ஐடி முந்தைய யூனிட்டில் மெர்ரிலின் கற்றலின் முதல் ஐந்து கொள்கைகளை நாம் புரிந்துகொண்டோம் அவர்கள் ஒரு கற்பித்தல் வடிவமைப்பு மாதிரியை உருவாக்கவில்லை இந்த யூனிட்டில் கற்பித்தல் வடிவமைப்பை மெர்ரிலின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளின் அடிப்படையில் நாம் புரிந்துகொள்கிறோம் இது எந்த அர்த்தத்திலும் தனித்துவமானது அல்ல கற்றலின் ஐந்து முதல் கொள்கைகளையும் செயல்படுத்தக்கூடிய சாத்தியமான மாதிரிகளில் இதுவும் ஒன்றாகும் நினைவுபடுத்துதல் மெர்ரில் கூறியபடி கற்றலின் ஐந்து முதல் கொள்கைகள் பணி மையக் கொள்கை செயல்படுத்தும் கொள்கை செயல் விளக்கக் கொள்கை பயன்பாட்டுக் கொள்கை ஒருங்கிணைப்பு கொள்கை மிகச் சுருக்கமாக இதன் பொருள் என்னவென்றால் கற்றல் ஒரு உண்மையான நிஜ உலகப் பிரச்சினையின் சூழலில் நிகழ வேண்டும் இது கற்பவர்கள் பயிற்சி செய்யும் போது தீர்க்க வேண்டிய பணிக்கு மிகவும் ஒத்ததாக இருக்க வேண்டும் செயல்படுத்தும் கொள்கை அடிப்படையில் கற்பவர்கள் தங்கள் முந்தைய அறிவின் அடிப்படையில் ஒரு மன மாதிரியை நினைவுபடுத்த வேண்டும் இது புதிய அறிவைப் பெற உதவியாக இருக்கும் கற்பிப்பவர் முதலில் கற்பவர்கள் பெற வேண்டிய அறிவை நிரூபிக்க வேண்டும் என்று செயல் விளக்கக் கொள்கை கூறுகிறது பயன்பாட்டுக் கொள்கை கற்பவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவைப் பயன்படுத்துவதற்கான பணியில் ஈடுபடுகிறார்கள் ஒருங்கிணைப்புக் கொள்கை அதன் முடிவில் மாணவர்கள் பெற்ற புதிய அறிவைப் பிரதிபலிக்கிறது என்று கூறுகிறது ஏற்கனவே இருக்கும் கட்டமைப்பில் ஏற்கனவே உள்ள மாதிரியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் புதிய அறிவை ஒரு மன மாதிரியின் சூழலில் உள்வாங்குகிறார்கள் மெர்ரில் கூறியபடி கற்றலின் ஐந்து கொள்கைகள் இவை குறிப்பிட்டுள்ளபடி மெர்ரிலின் கொள்கைகள் அவைகளுக்குள் ஒரு மாதிரி அல்லது கற்பித்தல் முறை இல்லை மெர்ரிலினால் அடையாளம் காணப்பட்ட கற்றலின் ஐந்து முதல் கொள்கைகளையும் செயல்படுத்தும் ஒரு ஐடி மாதிரி இப்போது விளக்கப்பட்டுள்ளது இது சாத்தியமான மாதிரிகளில் ஒன்றாகும் இங்கே கற்பித்தல் என்பது கற்பித்தல் யூனிட்டுகளின் வரிசையைக் கொண்டுள்ளது ஒரு கற்பித்தல் யூனிட் ஒரு குறிப்பிட்ட பாட விளைவு அல்லது திறனுடன் தொடர்புடையது பாட விளைவின் தன்மை மற்றும் கடின தன்மையைப் பொறுத்து ஒரு கற்பித்தல் யூனிட் ஒரு விளைவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது CO திறன்களின் தொகுப்பாக விரிவாக்கப்படும்போது கற்பித்தல் யூனிட் ஒரு திறனுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இரண்டும் சாத்தியம் கற்பித்தல் உண்மையில் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது பயிற்றுவிப்பாளரிடம் உள்ளது முந்தைய யூனிட் ஒன்றில் ADDIE மாதிரியில் நாம் பார்த்தது போல கணிசமான விருப்ப தேர்வு உள்ளது பயிற்றுவிப்பாளருக்கு தனது கலந்துரையாடலை உள்ளடக்கத்தைப் பற்றிய அறிவைப் பயன்படுத்துவதற்கு மற்றும் கற்பித்தல் யூனிட்டுகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்ய கணிசமான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் கற்பித்தல் யூனிட் ஒரு குறிப்பிட்ட CO திறனுடன் தொடர்புடையது கற்பித்தல் அத்தகைய கற்பித்தல் யூனிட்டுகளின் வரிசையைக் கொண்டுள்ளது கற்பித்தல் பிரிவின் மட்டத்தில்தான் கற்றலின் ஐந்து முதல் கொள்கைகளையும் செயல்படுத்துகிறோம் அத்தகைய மாதிரி முன்னர் தொகுதி 2 இல் கோடிட்டுக் காட்டப்பட்டது இப்போது அதை இன்னும் விரிவாக ஆராய்ந்து அது எவ்வாறு தொடர்புடையது அல்லது மெர்ரிலின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளை அது எவ்வாறு செயல்படுத்துகிறது என்பதைப் பார்ப்போம் மெர்ரில் கொள்கைகளின் அடிப்படையில் கற்பித்தல் பிரிவின் வரைபட பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது கற்பித்தல் நடைபெறும் மையக் கருப்பொருள் நிச்சயமாக பாட விளைவு அல்லது திறமையாக இருக்கும் அதைச் சுற்றி கற்பித்தலின் 4 கட்டங்கள் நடைபெறுகின்றன செயல்படுத்தல் மற்றும் செயல் நோக்கம் செயல் விளக்கம் பயன்பாடு ஈடுபாடு மற்றும் ஒருங்கிணைப்பு இது மாதிரி இது ஒரு கற்பித்தல் யூனிட்டுக்கான மாதிரி கற்பித்தல் யூனிட் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பொறுத்து பாட விளைவு அல்லது திறன் மெர்ரில் கொள்கைகளில் பணியின் பங்கை வகிக்கிறது கற்பித்தலின் அனைத்து 4 கட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட CO திறனின் பின்னணியில் நிகழ்கின்றன கற்றல் இந்த CO திறனை மையமாகக் கொண்டுள்ளது மற்றும் மாணவர்கள் தீர்க்க எதிர்பார்க்கும் பணிகள் இதைப் பிரதிபலிக்கின்றன அதாவது பயிற்றுவிப்பாளர் முன்வைக்கும் உண்மையான பணி தொடர்புடைய CO திறனை அடிப்படையாகக் கொண்டது இந்த அம்சம் மெர்ரிலின் பணி மையமாகக் கொண்ட கற்றல் கொள்கையை அடிப்படையாகக் கொண்டது இது கற்றலில் கவனம் செலுத்துகிறது மற்றும் கற்றல் ஒரு குறிப்பிட்ட திறனின் சூழலில் நிகழ்கிறது மற்றும் பயன்பாடு செயல் விளக்கம் செயல்படுத்தல் மற்றும் பிரதிபலிப்பு இவை அனைத்தும் இந்த CO ஐ மையமாகக் கொண்டவை இது ஒரு பணியின் பாத்திரத்தை வகிக்கிறது மெர்ரிலின் பணி மையப்படுத்தப்பட்ட கொள்கை இங்கே CO திறமை மையப்படுத்தப்பட்ட கொள்கையாக செயல்படுத்தப்படுகிறது கற்பித்தலின் முதல் கட்டம் கவனம் மற்றும் செயல்படுத்தல் ஆகும் இது மெர்ரிலின் "கவனம்" என்ற கூடுதல் கூறுகளுடன் கூடிய செயல்படுத்தும் கட்டமாகும் இந்த "கவனம்" மெர்ரிலின் கொள்கைகளில் உள்ளார்ந்ததாக இருக்கிறது ஆனால் இதை இந்த கற்பித்தல் மாதிரியில் இன்னும் வெளிப்படையாகக் கூறுகிறோம் இது அடிப்படையில் ஒரு கற்றல் கொள்கையாகும் இது உண்மையான கற்பித்தலைத் தொடங்குவதற்கு முன் செயல்படுத்துவதற்கு கூட முதலில் நாம் கற்பவர்களின் கவனத்தைப் பெற வேண்டும் என கூறுகிறது இந்த குறிப்பிட்ட CO திறனின் பொருத்தத்தை நாம் கற்பவர்களைக் காண செய்ய வேண்டும் வகுப்பறையில் கற்பவர்களை ஈடுபாடுள்ளவர்களாக நாம் உருவாக்க வேண்டும் இதன் பொருள் பயிற்றுவிப்பாளர் முதலில் கற்பித்தலின் அடுத்த கட்டங்களுடன் தொடரும்முன் மாணவர்களின் கவனத்தைப் பெற வேண்டும் இது ஊக்கக் கதைகள் எடுத்துக்காட்டுகள் நிகழ்வு ஆய்வுகள் உருவகப்படுத்துதல்கள் மூலம் பெறலாம் அனைத்தும் சாத்தியமாகும் பயிற்றுவிப்பாளர் இந்த குறிப்பிட்ட திறன் அவர்களின் தொழிலுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை விளக்க முடியும் அவர்கள் பொருத்தமான நிகழ்வு ஆய்வுகளை முன்வைக்க முடியும் அவர்கள் பணிபுரியும் குறிப்பிட்ட களத்தைப் பொறுத்து அவர்கள் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை வழங்க முடியும் CO திறனின் பொருத்தத்தை மாணவர்கள் புரிந்துகொள்ள அனுமதிக்கவும் இது மிகவும் முக்கியமானது பல மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கற்பித்தல் யூனிட்டின் முடிவில் அல்லது ஒரு பாடத்திட்டத்தின் முடிவில் கூட புகார் கூறுவது நடக்கிறது 'ஆம் நான் அதைச் செய்ய வல்லவன் ஆனால் இந்த திறனை நான் ஏன் கொண்டிருக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை எனது தொழிலுக்கு இந்த திறனின் தொடர்பு என்ன அது எனக்கு தெளிவாக இல்லை ' அது கற்றலின் மிகச் சிறந்த அறிகுறி அல்ல இந்த கற்பித்தல் யூனிட்டின் குறிப்பிட்ட CO திறனின் பொருத்தத்தை மாணவர்கள் புரிந்து கொள்வதை உறுதிப்படுத்த 'கவனம்' உதவுகிறது மெர்ரில் சொல்வது போல் இது செயல்படுத்தப்படுவதைத் தொடர்ந்து 'மாணவர்கள் புதிய கற்றலை ஏற்கனவே அறிந்த ஒன்றோடு இணைக்க முடியும் ' பயிற்றுவிப்பாளர் பொருத்தமான தேவையான சரியான மன மாதிரி மாணவர்களால் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் முந்தைய கற்றல் மற்றும் தேவையான மனநிலை செயல்படுத்தப்படுகின்றன அவை மேற்பரப்பில் கொண்டு வரப்படுகின்றன மேலும் இந்த கட்டத்தில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் பயிற்றுவிப்பாளர் சில கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கலாம் மாணவர்களை சில கலந்துரையாடல்களில் ஈடுபடுத்தலாம் சில கூடுதல் நேரடி அறிவுறுத்தல்கள் தேவைப்பட்டால் மாணவர்கள் புதிய கற்றலை பெறத் தயாராக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த புதிய வழிமுறை வேண்டியிருக்கலாம் சூழ்நிலை கட்டுப்பாடுகளைப் பொறுத்து சில நேரங்களில் இந்த கட்டம் அதிக நேரம் எடுக்கலாம் முந்தைய கற்றலில் இருந்து மாணவர்களால் மன மாதிரியை நினைவுபடுத்த முடியவில்லை என்றால் பயிற்றுவிப்பாளர் அதை நினைவுபடுத்த மாணவர்களுக்கு உதவ கூடுதல் முயற்சிகளைச் செய்ய வேண்டும் ஏனெனில் அந்த நினைவுநினைவுபடுத்துதல் இல்லாமல் புதிய அறிவை உள் வாங்குவது மிகவும் கடினம் எனவே செயல்படுத்தும் கட்டம் மிகவும் முக்கியமானது குறிப்பிட்டுள்ளபடி சூழ்நிலையைப் பொறுத்து பயிற்றுவிப்பாளர் அனைத்து கற்பவர்களும் முந்தைய கற்றலின் அடிப்படையில் இந்த மன மாதிரியை நினைவுபடுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்த முதலில் திட்டமிட்டதை விட அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கலாம் இதைச் செய்ய பல்வேறு கற்பித்தல் கூறுகளைப் பயன்படுத்தலாம் பயிற்றுவிப்பாளரின் வசம் இருக்கும் பல்வேறு வகையான கற்பித்தல் கூறுகளை முந்தைய யூனிட்டுகளில் பார்த்தோம் கற்றல் சூழலின் தனித்துவத்தின் அடிப்படையில் பயிற்றுவிப்பாளர் தொடர்புடைய கற்பித்தல் கூறுகளைத் தேர்ந்தெடுத்து தேர்வு செய்யலாம் இது "ஏன் என்பதை விளக்குதல்" "ஊக்கக் கதைகள்" "வர்க்க விவாதங்கள்" "வினாடி வினா" "மறுகட்டமைப்பு" "களப் பயணம்" "சில ஆரம்பத் தரவைச் சேகரித்தல் மற்றும் தரவு பகுப்பாய்வு செய்தல்" போன்றவையாக இருக்கலாம் இது ஒரு வகையான மேம்பட்ட கருத்துகளின் தொடர்புகள் அனைத்தும் காட்டப்படும் கிராஃபிக் அமைப்பாளராக இருக்கலாம் இது ஒரு விதமான குழு விவாதமாக இருக்கலாம் இது கற்பவர்களால் ஒருவித நினைவுபடுத்தலாக இருக்கலாம் பலவிதமான கற்பித்தல் கூறுகள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் கவனத்தை ஈர்ப்பது அவசியம் அத்துடன் அனைத்து கற்பவர்களும் தங்களது முந்தைய கற்றலின் அடிப்படையில் பொருத்தமான மன மாதிரியை செயல்படுத்த முடிகிறது இது பொருத்தமானதாக அமைகிறது மற்றும் கற்பவர்கள் புதிய அறிவைப் பெறுவதற்கு தயாராக்குகிறது செயல் விளக்கம் மெர்ரிலின் செயல் விளக்கம் கட்டம் புதிய தகவல்களை வழங்குவது மெர்ரில் தகவலாக அழைக்கப்படுகிறது தொடர்புடைய CO திறனை அடிப்படையாகக் கொண்ட சிக்கலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எடுத்துக்காட்டுகள் வழங்கப்பட்ட தகவல் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை இது காட்டுகிறது இதைத்தான் மெரில் 'சித்தரிப்பு' என்று அழைக்கிறார் செயல் விளக்கம் என்பது ஊக்குவிக்கப்பட்ட திறனுடன் ஒத்துப்போக வேண்டும் இதன் பொருள் CO திறனின் அறிவாற்றல் நிலை மற்றும் அறிவு வகை ஆகும் பொதுவான தகவல்களை அல்லது ஒரு ஒழுங்கமைக்கும் கட்டமைப்பை குறிப்பிட்ட நிகழ்வுகளுடன் தொடர்பு படுத்த கற்பவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் இதை அவர்கள் ஏற்கனவே இருக்கும் கட்டமைப்பில் பின்னர் ஒருங்கிணைக்க வேண்டும் ஆனால் அதற்காக அவர்கள் முதலில் புதியதாக அவர்கள் பெற்ற அறிவிற்கு ஏதாவது ஒரு அமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் பொதுவான கொள்கைகளை குறிப்பிட்ட பயன்பாடுகளுடன் தொடர்பு படுத்த முடிய வேண்டும் செயல் விளக்க நோக்கங்களுக்காக CO திறனைப் பொறுத்து பயிற்றுவிப்பாளருக்கு கற்பித்தல் கூறுகளின் தேர்வு உள்ளது இது ஒரு ஊடாடும் விரிவுரை மல்டிமீடியா விளக்கக்காட்சி உருவகப்படுத்துதல்கள் வழக்கமான கருப்பு அல்லது வெள்ளை பலகை மற்றும் வழங்கக்கூடிய சில எடுத்துக்காட்டு சிக்கல்கள் சில நேரங்களில் அது ஒரு களப் பயணமாக இருக்கலாம் அங்கு ஏதாவது நிரூபிக்கப்படுகிறது இது ஆய்வகத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டு முடிவுகள் நிரூபிக்கப்படும் சில செயல்பாடுகளாக இருக்கலாம் இது மீண்டும் கிராஃபிக் அமைப்பாளர்கள் அல்லது மேம்பட்ட கிராஃபிக் அமைப்பாளர்களாக இருக்கலாம் இந்த கற்பித்தல் கூறுகளில் ஏதேனும் எந்தவொரு கலவையும் சாத்தியமாகும் இது சம்பந்தப்பட்ட கற்பித்தல் கூறுகளைத் தேர்ந்தெடுத்து CO திறனால் சுட்டிக்காட்டப்பட்ட தேவைகளுடன் பொருத்துவது முற்றிலும் பயிற்றுவிப்பாளரின் பொறுப்பாகும் மற்றும் தனிச்சிறப்பாகும் மிக முக்கியமானது என்னவென்றால் செயல் விளக்கம் CO திறனுடன் ஒத்துப்போகிறது அறிவாற்றல் செயல்முறையின் நிலை மற்றும் அறிவின் வகை ஆகியவற்றின் அடிப்படையில் நிலையானது இல்லையெனில் மாதிரி மிகவும் நெகிழ்வானது மற்றும் பயிற்றுவிப்பாளருக்கு கணிசமான சுதந்திரம் உள்ளது உண்மையில் தொடர்புடைய கற்பித்தல் கூறுகளைத் தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உள்ளது பின்னர் மெர்ரில் 'அப்ளை ' என்று அழைக்கும் "அப்ளை ஈடுபடவும்" இது புதிதாகப் பெற்ற அறிவை கற்பவர்களால் பயன்படுத்தப்படும் கட்டமாகும் கற்பவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவோடு ஈடுபட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் மற்றும் திறனுடன் ஒத்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான திறன்களை நிரூபிக்க வேண்டும் மீண்டும் சிக்கலைத் தீர்க்கவும் என்று நாங்கள் கூறும்போது இது ஒரு நடைமுறையின் பயன்பாடு என்று பொருள் பட வேண்டிய அவசியம் இல்லை இது CO திறனைப் பொறுத்தது இது புரிந்துகொள்ளக்கூடிய மட்டமாக இருக்கலாம் இதில் ஒரு புதிய நிகழ்வைக் கொடுத்தால் புதிய நிகழ்வு எந்த வகுப்பைச் சேர்ந்தது என்பதை கற்பவர்கள் சரியாக வகைப்படுத்த முடியும் வகைப்படுத்துதல் என்பது புரிந்துகொள்ளுதல் எனும் துணை செயல்முறைகளில் ஒன்று கற்பவர்கள் புதிய நிகழ்வை கற்றவர் சரியாக வகைப்படுத்த முடிந்தால் அது புரிந்துகொள்ளும் திறனை நிரூபிக்கிறது ஒரு சிக்கலை தீர்க்கவும் என்று நாங்கள் கூறும்போது அதை ஒரு பரந்த பொருளில் பயன்படுத்துகிறோம் CO திறனுக்கு இணங்க கற்பவர்கள் ஒரு சிக்கலைத் தீர்க்கும் திறனை பொதுவான அர்த்தத்தில் அந்த CO திறனுடன் தொடர்புடையதாக நிரூபிக்க முடியும் எனவே செயல் விளக்கத்திற்குப் பிறகு குறைந்தபட்ச நேர இடைவெளியுடன் புதிய தகவல் மற்றும் திறன்களுடன் கற்றவர் ஈடுபட வேண்டும் இது மெர்ரிலின் மிக முக்கியமான கொள்கையாகும் மேலும் பெரும்பாலும் வகுப்பறை சூழ்நிலையில் சில பயிற்றுனர்கள் அதைக் காண்பதில்லை புதிய அறிவைப் பெறுவதற்கும் கற்றவர்களால் அதைப் பயன்படுத்துவதற்கும் இடையே நீண்ட இடைவெளி இருந்தால் கற்றல் பெரும்பாலும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது விரைவாகக் கற்பவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவைப் பயன்படுத்தி பயிற்சியில் ஈடுபடத் தொடங்கினால் கற்றல் சிறக்கும் பயிற்றுவிப்பாளரின் செயல் விளக்கத்திற்கும் கற்பவர்களின் பயன்பாட்டிற்கும் இடையிலான இடைவெளி முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் சாத்தியமானால் 20 முதல் 25 நிமிடங்கள் வரை கூட இருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் அது உண்மையில் சாத்தியமில்லை ஆனால் புதிய தகவல்களைப் பெற்றபின் கற்பவர்கள் ஒரு முழு பணியில் கூடிய விரைவில் ஈடுபடுவதை உறுதிசெய்ய முயற்சி செய்யப்பட வேண்டும் சிக்கல்களைத் தீர்ப்பதற்காக புதிதாக கட்டப்பட்ட மன மாதிரியின் சரியான தன்மையையும் போதுமான தன்மையையும் உறுதிப்படுத்த கற்றவர்கள் உள்ளார்ந்த அல்லது சரியானபின்னூட்டங்களைப் பெற வேண்டும் மீண்டும் CO திறனை பொறுத்து கற்பவர்களுக்கு பொருத்தமான பின்னூட்டங்களை வழங்க வேண்டும் இதுவும் முடிந்தவரை உடனடியாக இருக்க வேண்டும் செயல் விளக்கம் பயன்பாடு மற்றும் பின்னூட்டம் கற்றல் மிகவும் ஆழமாக இருக்க அவற்றுக்கிடையே மிகக் குறுகிய இடைவெளிகளுடன் அவை நிகழ வேண்டும் ஒரு புதிய சிக்கலுக்கு தங்கள் அறிவைப் பயன்படுத்துவதற்கான திறனை நிரூபித்தபின் கற்பவர்களுக்கு முடிந்தவரை சரியான பின்னூட்டம் வழங்கப்படுவதை பயிற்றுவிப்பாளர் உறுதி செய்ய வேண்டும் கற்பவர்கள் சிக்கலை தீர்ப்பதில் ஈடுபட்டவுடன் அவர்கள் விரைவில் பின்னூட்டங்களைப் பெற வேண்டும் சிக்கலை தீர்ப்பதில் ஈடுபடுவது ஒரு வினாடி வினா ஒரு அசைன்மென்ட் அல்லது ஒரு குறுகிய கால கட்டுரையாக இருக்கலாம் மாணவர்கள் சிக்கலை தீர்ப்பதில் ஈடுபட பயன்படும் உண்மையான நுட்பத்தின் தன்மை எதுவாக இருந்தாலும் பின்னூட்டம் முடிந்தவரை சிறிய இடைவெளியில் வழங்கப்பட வேண்டும் பயிற்சி குறிப்புகளை வழங்குதல் கற்றலை மேம்படுத்தலாம் ஆனால் பயிற்சி படிப்படியாக திரும்பப் பெறப்பட வேண்டும் ஆரம்ப கட்டங்களில் பயிற்சி இன்னும் விரிவானதாக இருக்கலாம் சிக்கல்கள் உண்மையில் குறைவான கடினத்துவ மானவை ஆனால் பயிற்சி மிகவும் விரிவானது ஆனால் கற்பவர்கள் தங்கள் அறிவை மிகவும் கடினத்துவமான சிக்கல்களுக்குப் பயன்படுத்தத் தொடங்குகையில் அவர்கள் நம்பிக்கையைப் பெறுகையில் பயிற்சி படிப்படியாக திரும்பப் பெறப்பட வேண்டும் இதன் நோக்கம் என்னவென்றால் மாணவர்கள் பயிற்றுவிப்பாளரால் பூஜ்ஜிய பயிற்சியுடன் கடினமான சிக்கல்களைத் தாங்களே தீர்க்க முடிய வேண்டும் மாணவர்கள் செய்யும் பணிகளின் முன்னேற்றமாக அது இருக்க வேண்டும் பயிற்றுவிப்பாளரால் எடுக்கக்கூடிய பலவிதமான கற்பித்தல் கூறுகள் நம்மிடம் உள்ளன குறிப்பு தயாரித்தல் சுருக்கம் தனிப்பட்ட சிக்கல் தீர்க்கும் முறை பயிற்சி பயிற்சி சிக்கல்களின் அர்த்தத்தில் குழு சிக்கல் தீர்த்தல் அறிக்கை எழுதுதல் விளக்கக்காட்சிகளை உருவாக்குதல் குழு விவாதங்கள் போன்றவை பலவிதமான கற்பித்தல் கூறுகள் சாத்தியமாகும் CO மற்றும் திறனின் அடிப்படையில் பயிற்றுவிப்பாளர் இந்த கற்பித்தல் கூறுகளின் பொருத்தமான கலவையைத் தேர்வு செய்ய வேண்டும் மெர்ரிலின் ஒருங்கிணைப்பு கட்டம் அடிப்படையில் கற்பவர்கள் பிரதிபலிக்க வேண்டும் சகாக்களுடன் கலந்துரையாட வேண்டும் புதிதாகப் பெற்ற அறிவு மற்றும் திறன்களைப் பாதுகாக்க வேண்டும் மேலும் அவற்றை தற்போதுள்ள மன மாதிரியுடன் தொடர்பு படுத்த வேண்டும் கற்பவர்கள் பெற்ற அறிவை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இது மிகவும் முக்கியம் மாணவர்கள் புதிதாகப் பெற்ற அறிவைப் பிரதிபலிக்கமுடியும் போது பல சோதனைகளில் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் மெரில் குறிப்பிடுகிறார் அவர்கள் தங்கள் தரப்பு பார்வையை பாதுகாக்க முடிந்தால் அவர்கள் ஒரு பொது செயல் விளக்கம் செய்ய முடிந்தால் அவர்களுடைய சகாக்களின் சக வேலையை அவர்கள் விமர்சிக்க முடிந்தால் புதிய அறிவை அவர்களுடைய தற்போதைய மன கட்டமைப்பில் சிறப்பாக ஒருங்கிணைக்க முடிகிறது இது போன்ற நிகழ்வுகளில் கற்பவர்கள் இதை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த கற்றலுக்கும் அவர்கள் எந்த அளவிற்கு நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்பதை மதிப்பிடுவதற்கான அடுத்த கட்டத்திற்கும் இடையே நீண்ட கால இடைவெளி இருந்தால் மாணவர்கள் சில குறிப்பிட்ட விவரங்களை மறந்து விட வாய்ப்புள்ளது ஆனால் இந்த வகையான பிரதிபலிப்பைச் செய்யும்போது பரந்த பயன்பாட்டுச் சூழல் கொள்கைகள் அறிவின் முக்கிய அம்சங்கள் மாணவர்களால் நீண்ட காலத்திற்கு தக்கவைக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஒருங்கிணைப்பு கட்டத்தில் ஈடுபட பயிற்றுனர்கள் கற்பவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இது மிகவும் அவசியம் கற்பித்தல் கூறுகள் மீண்டும் வகுப்பறையில் கலந்துரையாடல் குழு விவாதம் வினாடி வினா மற்றும் சுருக்கமாக இருக்க முடியும் உண்மையில் மற்றொரு நல்ல விஷயம் ஒரு பத்திரிகையை பராமரிப்பதில் ஒருவிதமாக அவர்கள் பிரதிபலிப்புகளை பதிவு செய்கிறார்கள் நிச்சயமாக பயிற்றுவிப்பாளர் மாணவர்களுக்கு பத்திரிகைகளை எவ்வாறு எழுதுவது மற்றும் பராமரிப்பது என்பதைப் பயிற்றுவிக்க வேண்டியிருக்கலாம் ஏனென்றால் அனைவருக்கும் அவை அனைத்தும் தெரிந்திருக்காது உண்மையில் பயிற்றுவிப்பாளர் பல கற்பித்தல் கூறுகளுடன் மாணவர்கள் அந்த கூறுகளை எப்படி செய்வது என நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே தேவைப்பட்டால் பயிற்றுவிப்பாளர் கூடுதல் தகவல்களை வழங்க வேண்டும் இதை மற்றும் இந்த கட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து மாணவர்களுக்கு கூடுதல் நேரடி கற்பித்தல் நடக்க வேண்டியது அவசியம் அப்போது தான் புதிய அறிவின் ஒருங்கிணைப்பு நடைபெறும் எனவே இதை புறக்கணிக்கக்கூடாது இது பயிற்றுவிப்பாளரால் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் தொகுதி 2 இல் முன்னர் விவாதித்த கற்பித்தல் பிரிவின் கட்டமைப்பு இங்கே காட்டப்பட்டுள்ளது முதலில் நம்மிடம் திறன் அறிக்கை அல்லது பாட விளைவின் அறிக்கை உள்ளது மற்றும் கவனம் செயல்படுத்தல் உள்ளது பின்னர் நமக்கு ஒரு சுழற்சி உள்ளது செயல் விளக்கத்தை தொடர்ந்து பயன்பாடு இந்த சுழற்சி எத்தனை முறை மீண்டும் நிகழ்கிறது என்பது பாட விளைவு அல்லது திறனைப் பொறுத்தது மற்றும் பயிற்றுவிப்பாளரால் தீர்மானிக்கப்படுகிறது செயல் விளக்கம் மற்றும் பயன்பாட்டின் இந்த பிரிவு பயிற்றுவிப்பாளரால் தீர்மானிக்கப்படுகிறது இறுதியாக ஒருங்கிணைப்பு கட்டம் முன்னர் குறிப்பிட்டபடி கற்பித்தல் யூனிட் ஒரு பாட விளைவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது போதுமான நோக்கம் மற்றும் சிக்கலான தன்மை இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட திறனுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அதாவது செயல் விளக்கம் பயன்பாட்டு சுழற்சி ஒரு பாட விளைவின் மட்டத்தில் அல்லது ஒரு திறனின் மட்டத்தில் நிகழலாம் அது மீண்டும் பயிற்றுவிப்பாளரின் விருப்பம் இது முன்னர் நாம் கண்டுபிடித்தது இப்போது இது அடிப்படையில் மெர்ரில் மாதிரியிலிருந்து பெறப்பட்டதைக் காணலாம் இது மெர்ரிலின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளை செயல்படுத்துகிறது இவ்வாறே இந்த கற்பித்தல் யூனிட் அமைப்பு முன்பு வழங்கப்பட்டது இந்த எடுத்துக்காட்டு முந்தைய யூனிட் தொகுதி 2 இலிருந்து எடுக்கப்பட்டது இங்கே ஒரு CO இருப்பதையும் அந்தத் திறன் என்னவென்றால் 'துல்லியமான திருத்தி மற்றும் டி சி வோல்ட்டேஜ் ரெகுலேட்டர் களை வடிவமைக்கவும்' எத்தனை மணி நேரம் மற்றும் CO ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் இது நம் கவன பொருத்தத்தின் மூலம் செல்கிறது அதாவது இந்த குறிப்பிட்ட திறன் அவர்களின் தொழிலுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது இது மிகவும் விரிவாக இருக்க தேவையில்லை நீங்கள் இங்கே பார்த்தால் இது 3 நிமிடங்கள் மட்டுமே ஆனால் அது நன்றாக இருக்கிறது அடிப்படையில் என்னவென்றால் மாணவர்கள் அவர்களின் தொழிலுக்கும் கற்றலுக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்கிறார்கள் சம்பந்தம் பின்னர் செயல்படுத்துதல் பின்னர் நம்மிடம் செயல் விளக்கம் 1 பயன்பாடு 1 பின்னர் மீண்டும் செயல் விளக்கம் 2 பயன்பாடு 2 உள்ளது சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட திறனைப் பொறுத்து இது அதிக சுழற்சிகளாக இருக்கலாம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் இரண்டு சுழற்சிகளை மட்டுமே கொண்டிருக்கிறோம் செயல் விளக்கம் 1 பயன்பாடுஅப்ளை 1 ஐத் தொடர்ந்து செயல் விளக்கம் 2 பயன்பாடு 2 பின்னர் ஒரு ஒருங்கிணைப்புக் கட்டம் உள்ளது இங்கு பயிற்றுவிப்பாளர் ஒருங்கிணைப்புக் கட்டத்தை எளிதாக்குவதற்கான வழிகாட்டுதலின் கூறுகளாக விவாதத்தைப் பயன்படுத்த தேர்வுசெய்துள்ளார் 'துல்லியமான திருத்தம் மற்றும் மின்னழுத்த ஒழுங்குமுறை உள்ளிட்ட இரண்டு முக்கியமான சமிக்ஞை செயலாக்க பயன்பாடுகளை அடைவதில் ஆப் அம்ப்பைச் சுற்றியுள்ள பின்னூட்டத்தின் பங்கைப் பற்றி விவாதிக்கவும்' மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை விவாதம் மெர்ரிலின் ஐந்து கற்றல் கொள்கைகளை செயல்படுத்தி கற்பித்தல் பிரிவு இவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கற்பித்த அல்லது உங்களுக்குத் தெரிந்த பாடத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திறனுக்கான கற்பித்தல் யூனிட் ஒன்றை உருவாக்குங்கள் இந்த பயிற்சிகள் முந்தைய யூனிட்டிலும் இருந்தன ஆனால் இப்போது குறிப்பாக மெர்ரிலின் கற்றல் தொடர்பான ஐந்து முதல் கொள்கைகளையும் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் முடிந்தால் பொருத்தமான மெர்ரில் கொள்கையை நீங்கள் வடிவமைக்கும் குறிப்பிட்ட கூறுகள் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் குறிப்பிட்ட கற்பித்தல் கூறுகளுடன் தொடர்புபடுத்துங்கள் அந்த குறிப்பிட்ட மெர்லின் கொள்கையை அது எவ்வாறு எளிதாக்குகிறது என்பதற்கான விளக்கத்தை நீங்கள் வழங்க முடிந்தால் அது பெரிதும் உதவியாக இருக்கும் மெர்ரிலின் கொள்கைகள் இயற்கையில் எவ்வாறு பரிந்துரைக்கப்படுகின்றன என்பதைக் காண்பிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும் அதாவது அவை எவ்வாறு கற்பித்தலின் வடிவமைப்பிற்கு உதவுகின்றன அவை இருப்பதை விவரிக்கவில்லை ஆனால் என்ன இருக்க வேண்டும் என்று அது கூறுகிறது இது இயற்கையில் பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் இந்த வகையான பயிற்சியைச் செய்வது மெர்ரிலின் ஐந்து முதல் கற்றல் கொள்கைகளை கற்பித்தலின் வடிவமைப்பிற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் பயிற்சியின் முடிவை tale com இல் பகிர்ந்தமைக்கு நன்றி அடுத்த யூனிட்டில் நேரடி கற்பித்தலின் கொள்கைகளைப் புரிந்துகொள்வோம் கற்பித்தல் வடிவமைப்பின் ஒரு பாரம்பரிய மாதிரி அநேகமாக நம்மில் பெரும்பாலோர் அறிந்திருக்கலாம் ஆனால் அதை இன்னும் முறையான வழியில் பார்க்க முயற்சிப்போம் மேலும் நேரடி கற்பித்தலின் அடிப்படை கூறுகள் என்ன அதன் பலங்கள் மற்றும் பலவீனங்கள் என்ன மற்றும் நேரடி கற்பித்தல் எந்த கொள்கைகள் மீது வைக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்ப்போம் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி அடுத்த யூனிட்டில் உங்களை சந்திப்போம்